ஃப்ரீ ஸ்பெசில் மின்காந்த அலைகள் II அலை சமன்பாட்டின் வழித்தோன்றல் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் மின்காந்த அலைகளைப் பற்றி விவாதித்து வருகிறோம் மேலும் முந்தைய விரிவுரையில் நான் வாதிட்டேன் மின்காந்த அலைகள் முந்தைய விரிவுரையில் ஃபாரடேயின் Faradays சட்டத்தின் அடிப்படையில் நான் வாதிட்டேன் இது டெல் கிராஸ் E என்பது B இன் மைனஸ் பகுதி வழித்தோன்றலுக்கு சமம் மற்றும் நேரம் மற்றும் ஃப்ரீ ஸ்பெசில் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை பொறுத்தது அவை மாறும்போது மின்காந்த புலத்தைத் தக்க வைத்துக் கொள்ள முடியும் மற்றும் ஒன்றுக்கொன்று உருவாக்கிக்கொண்டே இருக்கும் அது பரப்புகிறது எனவே இந்த மூலத்தை ஃபாரடேயின்Faradays சட்டத்தைப் பயன்படுத்துகிறோம் மேலும் இது இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது இந்த விரிவுரையில் மேக்ஸ்வெல்Maxwell's எழுதிய விதத்தில் அவற்றைப் பயன்படுத்த விரும்புகிறேன் மேலும் அந்த மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளைப் பயன்படுத்தி ஒரு அலை சமன்பாட்டைப் பெற விரும்புகிறோம் பின்னர் அதைப் பற்றி மேலும் விவாதிக்கிறோம் எனவே முந்தைய விரிவுரையில் நாங்கள் கொடுத்த வாதங்களை விட கணித ரீதியாக சற்று கடுமையானதாக இருக்கப்போகிறோம் ஆனால் முந்தைய விரிவுரையில் நாங்கள் செய்ததை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மின்சார மற்றும் காந்தப்புலங்கள் எப்படி இருக்கும் அவை ஒன்றுக்கொன்று எவ்வாறு மாறுகின்றன என்பதற்கான இயற்பியல் உணர்வை இது உங்களுக்கு அளித்தது இந்த விரிவுரையில் அதே நடத்துதல் மிகவும் அதிநவீன கணித முறையில் பார்க்கப்போகிறோம் எனவே இதை தொடங்க மேக்ஸ்வெல்லின்Maxwell's அனைத்து சமன்பாடுகளையும் மீண்டும் எழுதுவோம் மேலும் நான் அவற்றை ஃப்ரீ ஸ்பெசில் எழுதுகிறேன் ஃப்ரீ ஸ்பெசில் மற்றும் மின்னூட்டம் இல்லை மின்னூட்டம் அடர்த்தி இல்லை எனவே என்னிடம் உள்ள சமன்பாடுகள் E இன் வேறுபாடு 0 ஆகும் E இன் சுருட்டை t ஐப் பொறுத்தவரை B இன் பகுதி வழித்தோன்றலுக்கு சமம் B இன் பகுதி வழித்தோன்றல் உண்மையான மின்னோட்டம் இல்லாததால் எங்களிடம் மு 0 எப்சிலான் 0 உள்ளது இடப்பெயர்வு மின்னோட்டம் மற்றும் B இன் வேறுபாடு 0 இரண்டு சுருட்டை சமன்பாடுகளைப் பார்ப்போம் இந்த சமன்பாட்டின் சுருட்டை எடுத்துக்கொள்வோம் ஃபாரடேயின்Faraday's சட்ட சமன்பாடு மீண்டும் ஒரு முறை இது மைனஸ் d பை dt B இன் சுருட்டை க்கு சமமாகிறது நான் இருபுறமும் சுருட்டை எடுத்துள்ளேன் இருப்பினும் இது E இன் வேறுபாட்டின் சாய்வு மைனஸ் லாப்லாசியனின் E ஆகும் இது மைனஸ் d பை dt க்கு சமம் மேலும் B சமன்பாட்டின் சுருட்டிலிருந்து B இன் சுருட்டை மு 0 எப்சிலான் 0 dE dt க்கு சமம் முதல் சமன்பாட்டிலிருந்து காஸின் Gauss's விதி இந்த நியதி 0 ஆகும் ஆகையால் டெல் வர்க்கம் E என்பது மு 0 எப்சிலான் 0 d 2 E ஓவர் dt வர்க்கம் dt க்கு சமம் E 2E ∂t00E∂t 2E002Et2 குறிப்பாக E இன் மாறுபாடு ஒரு திசையில் மட்டுமே இருந்தால் x திசை என்று சொல்லலாம் பின்னர் பகுதி x வர்க்கம் எனக்கு பகுதி E உள்ளது இது மு 0 எப்சிலான் 0 d 2 E ஓவர் dt வர்க்கம் க்கு சமம் நான் இந்த E ஐ எழுதும்போது ஒவ்வொரு கூறுகளும் இந்த சமன்பாட்டை திருப்திப்படுத்துகின்றன இதை வெளிப்படையாக எழுதுவோம் எனக்கு d 2 E x d x வர்க்கம் என்பது மு 0 எப்சிலான் 0 d 2 E ஓவர் dt வர்க்கம் க்கு சமம் இந்த சமன்பாடு உண்மையில் தேவையற்றது என்பதைக் காண்போம் ஏனென்றால் x கூறுகள் எதுவும் இருக்கப்போவதில்லை d 2 of E y பகுதி x வர்க்கம் என்பது மு 0 எப்சிலான் 0 பகுதி E y ஓவர் பகுதி t வர்க்கம் க்கு சமம் இறுதியாக பகுதி E z பகுதி x வர்க்கம் என்பது மு 0 எப்சிலான் 0 பகுதி E z ஓவர் பகுதி t வர்க்கம் க்கு சமம் இதைக் கவனியுங்கள் இது இந்த 1 ஓவர் c வர்க்கம் அளவைக் கொண்ட அலை சமன்பாட்டைப் போன்றது எனவே அதனுடன் இது d 2 f பை d x வர்க்கம் என்பது 1 ஓவர் c வர்க்கம் d 2 f ஓவர் d t வர்க்கம் க்கு சமம் எனவே இந்த பரவலின் வேகம் அல்லது மின்காந்த அலை 1 ஓவர் எப்சிலான் 0 மு 0 வர்க்கமூலம் ஆக இருக்கும் என்பதையும் E ஒரு அலை போல பரப்புவதையும் நாம் உடனடியாகக் காண்கிறோம் B சமன்பாட்டிற்கும் நாம் அதையே செய்ய முடியும் 2Exx2002Ext2 2Eyx2002Eyt2 2Ezx2002Ezt2c100 மேலும் B சமன்பாட்டில் நாம் பெறுவது என்னவென்றால் நீங்கள் தொடங்குவது B இன் சுருட்டை என்பது மு 0 எப்சிலான் 0 dE dt க்கு சமம் மற்றும் இருபுறமும் சுருட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் B இன் சுருட்டை என்பது மு 0 எப்சிலான் 0 d பை dt ஆப் E இன் சுருட்டை க்கு சமம் இது B வேறுபாட்டின் சாய்வு அது அது மீண்டும் எனக்கு டெல் வர்க்கம் B என்பது மு 0 எப்சிலான் 0 d 2 B ஓவர் dt வர்க்கம் க்கு சமம் இது B புலத்திற்கான சமன்பாடு எனவே இ மற்றும் B ஒரு அலை போல பரப்புகிறது B 2B00∂t B∂t 2B002Bt2 நாம் இப்போது என்ன செய்யப் போகிறோம் என்பது இந்த ஹார்மோனிக் சமதள அலைகளின் ஒரு குறிப்பிட்ட தீர்வில் கவனம் செலுத்துவதாகும் இதில் E திசையன் என்பது சில அலைவீச்சு E 0 சைன் 2 பை ஓவர் லாம்ப்டா x மைனஸ் 2 பை நு டி ஆல் பெறப்படும் அதை நான் E 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t என எழுதலாம் அதில் k என்பது 2 பை ஓவர் லாம்ப்டா மற்றும் ஒமேகா என்பது 2 பை நு ஆகும் EE0sin 2πx 2πνt E0sin kx ωt k2π and ω2πν இதேபோல் நான் B ஐ B 0 சைனாக k x மைனஸ் ஒமேகா t என எழுதப் போகிறேன் எனவே என்னிடம் E என்பது E 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t க்கு சமம் மற்றும் B என்பது B 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t சமம் இந்த அலைவீச்சுகள் மற்றும் புலங்கள் இப்படி இருந்தால் அவை பற்றி என்ன சமன்பாடுகள் சொல்கின்றன என்று பார்ப்போம் எனவே சமன்பாட்டைப் பார்ப்போம் B இன் வேறுபாடு 0 மற்றும் E இன் வேறுபாடு 0 ஆகும் நாம் அதைச் செய்தால் இந்த சமன்பாட்டைப் பார்ப்போம் E இன் வேறுபாடு 0 க்கு சமம் நான் i d பை dx டாட் E 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t என்பது 0 க்கு சமமாக பெறப்போகிறேன் அதை கவனியுங்கள் மற்ற அனைத்து கூறுகளான d பை d y மற்றும் d பை d z -அவை மறைந்துவிடும் ஏனென்றால் நாம் E நாட் y மற்றும் z முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்க எடுத்துள்ளோம் எனவே இது i - x யூனிட் திசையன் டாட் E 0 என்பது 0 க்கு சமமாக கொடுக்கும் இதன் பொருள் E 0 yz சமதளத்தில் உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் இந்த அலை x திசையில் பரப்புகிறது பின்னர் E க்கு கூறுகள் இருக்க முடியும் நான் உருவாக்கலாம் நான் E ஐ பச்சை நிறத்தில் எழுதுகிறேன் என்பதால் E இல் y மற்றும் z கூறுகள் இருப்பதாக நான் உருவாக்கலாம் எனவே இந்த E y மற்றும் E z ஐ எழுதுவோம் வேறு எதுவும் இல்லை ஏனென்றால் E டாட் i என்பது 0 ஆகும் இது y இது z இதேபோல் B இன் வேறுபாடு 0 க்கு சமம் என்று நான் பார்த்தால் i டாட் B 0 என்பது 0 க்கு சமம் என பெறுவேன் இதன் பொருள் B க்கு B y மற்றும் B z கூறுகள் மட்டுமே உள்ளன எனவே எனக்கு B y மற்றும் B z உள்ளது எனவே நாங்கள் முன்பு வாதிட்டபடி E மற்றும் B இரண்டும் பரப்புதலின் திசையில் செங்குத்தாக உள்ளன E0 is in the y z plane B00 or B has components By and Bz only மற்ற மேக்ஸ்வெல்லின்Maxwell's சமன்பாடுகளைப் பயன்படுத்தி E மற்றும் B க்கு இடையிலான உறவைப் பார்ப்போம் எனவே இப்போது நாம் பார்த்தோம் E என்பது yz சமதளத்தில் E 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t மற்றும் B என்பது B 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t ஆகும் மேலும் B 0 மற்றும் E 0 க்கு இடையிலான உறவைப் பார்க்க விரும்புகிறோம் ஒரு புள்ளியில் நான் ஏன் சைன் kx மைனஸ் ஒமேகா t இரண்டிற்கும் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் மின்சார மற்றும் காந்தப்புலத்திற்கும் ஒரே மாறுபாடு நான் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நீங்கள் அதை பின்னர் பார்ப்பீர்கள் இந்த விதிமுறைகள் இரண்டு பக்கங்களிலும் ரத்து செய்யப்படாது எனவே kx மைனஸ் ஒமேகா t மீதான அவர்களின் சார்பு சரியாக இருக்க வேண்டும் இப்போது சமன்பாட்டைப் பார்ப்போம் E இன் சுருட்டை நேரத்தைப் பொறுத்து B இன் மைனஸ் பகுதி வழித்தோன்றல் க்கு சமம் E இன் சுருட்டை நான் கணக்கிட்டால் இது i j k d பை dx d பை dy d பை dz க்கு சமம் மின்சார புலத்தின் x கூறு 0 y கூறு E y 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t ஆக இருக்கும் மற்றும் z கூறு E z 0 சைன் k x மைனஸ் ஒமேகா t ஆக இருக்கும் மேலும் நான் சுருட்டைக் கணக்கிட்டால் அது i கூறு மடங்கு 0 பிளஸ் j கூறு மடங்கு 0 மைனஸ் d பை dx Ez 0 சைன் kx மைனஸ் ஒமேகா t பிளஸ் k கூறு d பை dx E y 0 சைன் kx மைனஸ் ஒமேகா t மைனஸ் 0 எனவே இது மைனஸ் j Ez 0 k கொசைன் kx ஒமேகா டி பிளஸ் k யூனிட் திசையன் மைனஸ் E y 0 k கொசைன் x மைனஸ் ஒமேகா t என வெளிவருகிறது நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் இந்த கே 2 பை ஓவர் லாம்ப்டா மற்றும் ஒமேகா 2 பை ஓவர் அதிர்வெண் நு இதை மேலும் k கொசைன் k x மைனஸ் ஒமேகா t மைனஸ் j E z 0 பிளஸ் k யூனிட் திசையன் E y 0 என எழுதலாம் இதை நான் k x மைனஸ் ஒமேகா t இன் குறுக்கு கொசைன் என எழுதலாம் இங்கே இந்த கடைசி நியதி E திசையன் 0 ஐத் தவிர வேறில்லை Ei×0j0 ∂xEz0sin kx ωt k∂xEy0sin kx ωt 0kcoskx ωt jEz0kEy0kcoskx ωt iEy0jEz0kkcoskx ωt iE0 எனவே நாம் பெற்றவை அடுத்த ஸ்லைடிற்குச் செல்லுங்கள் E இன் சுருட்டை k x மைனஸ் ஒமேகா t i கிராஸ் E 0 திசையனின் k கொசைன் தவிர வேறில்லை இதேபோல் மைனஸ் dB பை dt B 0 திசையன் d பை dt சைன் k x மைனஸ் ஒமேகா t க்கு முன்னால் ஒரு மைனஸ் அடையாளத்துடன் சமமாக இருக்கும் மேலும் இது பிளஸ் ஒமேகா B 0 திசையன் கொசைன் kx மைனஸ் ஒமேகா t ஆக மாறப்போகிறது முன்பு நான் கூறியதைக் கவனியுங்கள் இடம் மற்றும் நேரம் சார்பு என்றால் அதாவது k x மைனஸ் ஒமேகா t வேறுபட்டது பின்னர் இரண்டு வெளிப்பாட்டின் இடத்தையும் நேர சார்புகளையும் என்னால் சமன் செய்திருக்க முடியாது இன்னும் வெளிப்படையாக நான் E இன் சமமான சுருட்டை மைனஸ் dB dt க்கு சமம் என்று எழுதினால் எனக்கு k கொசைன் k x மைனஸ் ஒமேகா t i கிராஸ் E 0 கிடைக்கிறது இது ஒமேகா B 0 திசையன் கொசைன் k x மைனஸ் ஒமேகா t க்கு சமம் கொசைன் வழங்கிய இந்த சார்பு இருபுறமும் ஒரே மாதிரியாக இல்லாவிட்டாலும் சமன்பாடு ஒரு முறை திருப்தி அடைந்திருக்கலாம் ஆனால் அது மேலும் பல கட்டங்களில் இருந்து வெளியேறும் எனவே இந்த சார்பு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் Ekcoskx ωt iE0 ∂B∂t B0∂tsinkx ωt ωB0coskx ωt நிகர முடிவு என்னவென்றால் B 0 திசையன் என்பது i கிராஸ் E 0 மடங்கு k ஓவர் ஒமேகாவை க்கு சமம் k ஓவர் ஒமேகா என்பது 1 ஓவர் c i கிராஸ் E 0 ஐத் தவிர வேறொன்றுமில்லை k ஐ 2 பை பை லாம்ப்டா என்றும் ஒமேகாவை 2 பை நு என்றும் வரையறுக்கலாம் எனவே இப்போது நம்மிடம் இருப்பது என்னவென்றால் அலை i திசையில் பரப்புகிறது என்றால் E திசையன் இது போன்ற கூறுகளைக் கொண்டிருந்தால் B திசையன் என்பது i கிராஸ் E ஆகும் அது செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே E திசையன் இப்படி இருந்தால் கொஞ்சம் தடிமனாக ஆக்குகிறேன் பின்னர் B திசையன் அதே சமதளத்தில் செங்குத்தாக இருக்க வேண்டும் எனவே இது இந்த வழியில் அல்லது இந்த வழியில் இருக்க வேண்டும் i கிராஸ் E அதை தருகிறது இப்போது இது எந்த வழியில் செல்லும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் நாம் பெருக்கலாம் மீண்டும் E கிராஸ் B ஐ எடுத்துக் கொள்ளலாம் இது 1 ஓவர் c E 0 கிராஸ் i கிராஸ் E பூஜ்ஜியம் க்கு சமம் மேலும் இது எனக்கு 1 ஓவர் c i E 0 வர்க்கம் மைனஸ் 1 ஓவர் c i டாட் E 0 E 0 ஐ தருகிறது ஆகவே இந்த நியதி 0 ஏனெனில் i பரப்புதல் திசை E 0 க்கு செங்குத்தாக உள்ளது நாம் பார்ப்பது என்னவென்றால் E கிராஸ் B மதிப்பு I E கிராஸ் B பரப்புதல் திசையில் இருக்க வேண்டும் எனவே B இந்த குறிப்பிட்ட B நான் தேர்வு செய்யும் வகையில் இருக்க வேண்டும் இதனால் B கிராஸ் E i தருகிறது எனவே நாம் பார்ப்பது பரப்புதல் திசை மற்றும் வீச்சு மின்சார புலம் செங்குத்தாக உள்ளது பரப்புதல் திசை காந்தப்புலம் செங்குத்தாக இருக்கும் பின்னர் E கிராஸ் B என்பது பரப்புதலின் திசையைப் போலவே உள்ளது எனவே இது x இன் பரப்புதல் திசையாக இருந்தால் B ஆனது y திசையில் இருந்தால் பின்னர் B z திசையில் இருக்கும் மறுபுறம் அலை வேறு வழியில் பரவினால் அது எதிர்மறை x அச்சுக்குச் செல்லும் அலை இந்த வழியில் பரவினால் பின்னர் E y E திசையில் இருந்தால் B எதிர்மறை z திசையில் இருக்கும் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளிலிருந்து இது நமக்குக் கிடைக்கிறது இறுதியாக நாம் பார்த்தோம் B 0 என்பது 1 ஓவர் c i கிராஸ் E 0 அதாவது ஒளியின் வேகத்தின் காரணி மூலம் B இன் அளவு E இலிருந்து c ஐ விட சிறியதாக இருக்கும் இது 3 மடங்கு 10 ரீஸ் 8 மீட்டர் பெர் செகண்ட் ஆக உயர்த்தப்படுகிறது எனவே மின்காந்த அலைகளில் உள்ள காந்தப்புலம் SI யூனிட் அளவிடப்படும் போது மின்சார புலத்தை விட மிகச் சிறியது